இந்த 11 வது சொற்பொழிவு புற்றுநோயைக் கண்டறிவதற்கான நானோ பொருள்களைப் பற்றியது புற்றுநோய்க்கும் கட்டிக்கும் என்ன வித்தியாசம் என்று பார்ப்போம் தொடர்ந்து ரெப்ளிகேட் ஆகும் சிறப்பு செல்களாக வேறுபாடு அடையாத மரணமில்லாத செல்கள் புற்றுநோய் செல்கள் அல்லது கட்டிகள் என அழைக்கப்படுகின்றன புற்றுநோய் செல்களுக்கும் கட்டிகளுக்கும் உள்ள முக்கிய வேறுபாடு மாலிக்நன்ஸி ஆகும் ஒரு கட்டி தொடர்ந்து தடையில்லாமல் வளர்வது மெடாஸ்டசிஸ் எனப்படும் இதுவே புற்றுநோய் எனப்படும் இது ஹோஸ்டைக்கொல்லும் ஒரு பினைன் கட்டி என்பது மெட்டாஸ்டாசிஸ் திறன் இல்லாத மற்றும் ஹோஸ்டைக் கொல்லாத ஒரு கட்டியாகும் புற்றுநோய்க்கும் கட்டிக்கும் இடையிலான முக்கிய வேறுபாடு என்னவென்றால் கட்டி செல்கள் ஒரே இடத்தில் வரம்பற்றதாக வளரக்கூடும் கட்டி ஏற்பட்டால் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அதிக எண்ணிக்கையிலான செல்கள் வளர்கின்றன ஆனால் அதை அறுவை சிகிச்சை மூலம் அகற்றலாம் ஆனால் புற்றுநோயைப் பொறுத்தவரை செல்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பரவுகின்றன மேலும் அது ஹோஸ்டைக் கொல்கிறது இவை பல்வேறு வகையான புற்றுநோய்கள் கார்சினோமா இது சுரப்பிகள் மார்பகம் மற்றும் தோல் போன்ற எபிதீலியல் திசுக்களில் இருந்து வருகிறது மேலும் இது அனைத்து புற்றுநோய்களிலும் கிட்டத்தட்ட 90 ஆகும் சார்கோமா என்பது தசைகள் மற்றும் எலும்புகளில் வரும் கட்டிகள் ஆகும் இது அனைத்து புற்றுநோய்களிலும் 2ஐ ஆக்கிரமிக்கிறது லுகேமியா என்பது எலும்பு மஜ்ஜையின் புற்றுநோயாகும் இது அனைத்து புற்றுநோய்களிலும் 3 4ஐ ஆக்கிரமிக்கிறது லிம்போமா மற்றும் மைலோமா இது அனைத்து புற்றுநோய்களிலும் சுமார் 5 4 ஐ ஆக்கிரமிக்கிறது புற்றுநோய் ஏற்படுவதற்கான காரணத்தைப் பார்ப்போம் முதல் காரணம் மரபணுக் காரணிகள் இது மியூட்டேஷன் காரணமாகவோ டிரான்ஸ் லோகேஷன் காரணமாகவோ அல்லது பரம்பரை காரணமாகவோ இருக்கலாம் அடுத்த காரணம் UV அல்லது இரசாயனங்கள் அல்லது வைரஸ் தொற்றுகள் போன்ற சுற்றுச்சூழல் காரணிகள் ஒரு நபர் ஏதேனும் ரசாயன தொழிற்சாலையில் பணிபுரிந்தால் அவருக்கு புற்றுநோய் வருவதற்கான அதிக வாய்ப்பு உள்ளது புற்றுநோயில் புரோட்டோ ஆன்கோஜென்களை ஆன்கோஜென்களாக மாற்றுவது நிகழ்கிறது அனைத்து செல்களிலும் புரோட்டோ ஆன்கோஜென்கள் உள்ளன புரோட்டோ ஆன்கோஜென்கள் ஆன்கோஜென்களாக மாற்றப்பட்டால் சாதாரண செல் புற்றுநோய் செல்களாக மாறுகிறது ட்யூமர் சப்ரசர்ஜீனில் ஏற்படும் எந்த மாறுபாடும் கேன்சரை தோற்றுவிக்கிறது ஒவ்வொரு செல்லிலும் கட்டி வளர்ச்சியை அடக்கும் ட்யூமர் சப்ரசர் ஜீன்கள் உள்ளன அந்த டியூமர் சப்ரசர் ஜீன்களில் மியூட்டேஷன் ஏற்படுமானால் கட்டி அல்லது புற்று நோய் வர வாய்ப்பு மிக அதிகம் எனவே வளர்ச்சியைத் தூண்டும் புரோட்டோ ஆன்கோஜென்களும் வளர்ச்சியை தடுக்கும் ட்யூமர் சப்ரசர் ஜீன்களும் சரியான சமன்பாட்டில் இருப்பது செல் வளர்ச்சி கட்டுப்பாட்டுக்கு அவசியம் புரோட்டோ ஆன்கோஜென்களை ஆன்கோஜென்களாக மாற்றுவது ஒரு ஏற்றத்தாழ்வை உருவாக்குகிறது மற்றும் இது மாற்றப்பட்ட ட்யூமர் சப்ரசர் ஜீன்களுக்கு வழிவகுக்கிறது புரோட்டோ ஆன்கோஜென்களை ஆன்கோஜென்களாக மாற்றுவது ஒரு ஏற்றத்தாழ்வை உருவாக்குகிறது மேலும் டியூமர் சப்ரசர் ஜீன்களில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது இது நிகழும்போது கட்டுப்பாடற்ற செல் வளர்ச்சி இருக்கும் இது டியூமர் என்று அழைக்கப்படுகிறது டியூமர் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பரவும் போது அது புற்று நோய் என அழைக்கப்படுகிறது இவ்வாறு பரவுதல் மெடாஸ்டசிஸ் எனப்படுகிறது புற்றுநோயைப் பற்றிய சுவாரஸ்யமான உண்மை என்னவென்றால் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது உங்கள் நோயெதிர்ப்பு அமைப்பு ஒரு புற்று நோயாக மாறக்கூடிய செல்லை அழிக்கிறது அதாவது தினமும் குறைந்தது சில செல்கள் புற்றுநோய் செல்லாக மாற முயற்சிக்கின்றன உங்கள் நோயெதிர்ப்பு அமைப்பு வலுவாக இருந்தால் அது புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடும் இந்த அனிமேஷனைப் பார்ப்போம் நீண்ட செல் புற்றுநோய் செல் இது உங்களுடைய டி செல் ஆகும் அதாவது நோயெதிர்ப்பு செல்கள் நோயெதிர்ப்பு செல்கள் வந்து புற்றுநோய் செல்களை தாக்கி அழிக்கின்றன உங்கள் நோயெதிர்ப்பு அமைப்பு வலுவாக இருந்தால் இது புற்றுநோய் அல்லது கட்டியை உருவாக்குவதிலிருந்து உங்களைப் பாதுகாக்கும் என்பதை இது காட்டுகிறது புற்றுநோயைக் கண்டறிவதில் முக்கிய சிக்கல் என்ன முக்கிய பிரச்சனை என்னவென்றால் ஒரு புற்றுநோயை அதன் ஆரம்ப கட்டத்தில் நம்மால் கண்டறிய முடியவில்லை தற்போதைய பாரம்பரிய முறைகள் மூலம் புற்றுநோயை நாம் தாமதமான கட்டத்தில் மட்டுமே கண்டறிய முடிகிறது பின்னர் நாம் டார்கெட்டேட் சிகிச்சைக்கு செல்ல வேண்டும் அல்லது ரேடியேஷன் மற்றும் கீமோதெரபிக்கு செல்ல வேண்டும் நானோ தொழில்நுட்பத்தில் சமீபத்திய முன்னேற்றங்களைப் பயன்படுத்துவதன் மூலம் புற்றுநோயை முன்கூட்டியே கண்டறியலாம் மற்றும் புற்று நோயாளியை மரணத்திலிருந்து பாதுகாக்க முடியும் பயோமார்க்கர் ஆய்வுகளில் ஆராய்ச்சியின் நிலை குறித்து விவாதிப்போம் பிஎஸ்ஏ என்றால் புரோஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜென் ஒரு நபருக்கு அதிக அளவு பி ஏ இருந்தால் அவருக்கு புரோஸ்டேட் புற்றுநோய் வருவதற்கான அதிக வாய்ப்பு உள்ளது என்று பொருள் எதிர்காலத்தில் புரோஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜெனின் எக்ஸ்பிரஷன் உடன் புரோஸ்டேட் புற்றுநோயில் மற்ற மார்க்கர்களின் எக்ஸ்பிரஷன் பற்றியும் நாம் சொல்ல முடியும் எனவே அதன் அடிப்படையில் இது ஒரு பிஎம் 1 அல்லது 2 அல்லது 3 என நாம் சொல்ல முடியும் அதன்படி மருந்து கொடுக்கலாம் எனவே இங்கே இந்த எடுத்துக்காட்டில் மார்க்கர் 1 2 3 ஆஃப் நிலையில் உள்ளன மற்றும் மார்க்கர் 4 அசாதாரணமானது என்பதை இங்கே காணலாம் எடுத்துக்காட்டாக மார்க்கர் 5 இன் வெளிப்பாடு நன்றாக உள்ளது எனவே மெட்டாஸ்டாஸிஸ் இல்லை எனவே அதற்கேற்ப சிகிச்சைக்கு செல்லலாம் ஒவ்வொரு புற்றுநோயும் செல்லின் மேற்பரப்பில் பல்வேறு வகையான மார்க்கர்கள் அல்லது ரிசப்டார்களை எக்ஸ்பிரஸ் செய்கிறது எந்த வகை மார்க்கர் ஓவர் எக்ஸ்பிரஸ் ஆகிறது அல்லது எந்த வகை மார்க்கர் டவுன் ரெகுலேட் ஆகிறது என்பதை நாம் எளிதாகக் கண்டறிய முடியும் எனவே அதற்கேற்ப நாம் மருந்தைத் தேர்வு செய்யலாம் மற்றும் டார்கெட்டேட் சிகிச்சை முறையை தொடங்கலாம் இந்த அணுகுமுறை நிறைய நேரத்தை மிச்சப்படுத்தும் அத்துடன் மருந்துகளின் அதிகப்படியான செறிவால் ஏற்படும் பக்க விளைவுகளை நாம் தவிர்க்கலாம் இது பர்சனலைசுடு மருத்துவம் என்று அழைக்கப்படுகிறது இந்த அணுகுமுறை சிகிச்சை செயல்திறனை மேம்படுத்தும் மற்றொரு உதாரணத்தைப் பார்ப்போம் நானோ சாதனங்கள் புற்றுநோய் சோதனைகளை விரைவாகவும் திறமையாகவும் செய்ய முடியும் உதாரணத்தைக் கவனியுங்கள் இது நோயாளி ஏ மற்றும் நோயாளி பி எல்லா பாத்வேகளையும் நோயாளியின் மருந்துக்கான சென்சிட்டிவிட்டியையும் நாம் சரிபார்க்கலாம் நோயாளியின் தேவைக்கேற்ப மருந்தைக் கொடுக்கலாம் எடுத்துக்காட்டாக நோயாளி Aக்கு அனைத்து வளர்ச்சி பாதைகளும் சரி மற்றும் செல் இயக்கம் சரியாக இருக்கிறது அவர் மருந்து A க்கு சென்சிட்டிவிட்டி உடையவர் நோயாளி பி விஷயத்தில் அவர் மருந்து பி க்கு சென்சிட்டிவிட்டி உடையவர் மற்றும் செல் இறப்பு பாதைகளும் மற்றும் எல்லாம் சரியாக இருக்கிறது இங்கே இருவருக்கும் புரோஸ்டேட் புற்றுநோய் இருந்தாலும் அவர்கள் வெவ்வேறு வகையான பயோமார்க்ஸர்களை வெளிப்படுத்துவார்கள் எனவே குறிப்பிட்ட தேவையை நிவர்த்தி செய்ய மருந்துகளை கொடுக்கலாம் இந்த அணுகுமுறை பர்சனலைசுடு மருத்துவம் என்று அழைக்கப்படுகிறது புற்றுநோயைக் கண்டறிவதில் குவாண்டம் புள்ளிகள் போன்ற பல்வேறு நானோ பொருட்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன குவாண்டம் புள்ளிகள் அதிக புளூரசண்ட் தன்மைகொண்ட நானோமீட்டர் அளவிலான செமி கண்டக்டர் பொருட்களின் ஒற்றை படிகங்களாகும் குவாண்டம் புள்ளிகளின் அளவு 5 முதல் 15 நானோமீட்டர் வரை இருக்கக்கூடும் அதன் அளவின் அடிப்படையில் குவாண்டம் புள்ளிகள் வெவ்வேறு ஒளிரும் தன்மையைக் கொடுக்கும் இந்த குவாண்டம் புள்ளிகளின் நன்மை இதுதான் நானோ துகள்களின் ஒளியியல் பண்புகள் அதன் கட்டமைப்பைப் பெரிதும் சார்ந்துள்ளன குறிப்பாக குவாண்டம் புள்ளியால் வெளிப்படும் நிறம் அதன் விட்டத்தை சார்ந்தது குவாண்டம் புள்ளிகளை ஒரு பொருளில் செலுத்தலாம் பின்னர் அவற்றை எக்சைட் செய்து புளூரசண்ஸ் வெளிப்படுவது மூலம் அந்தப் பொருளை கண்டறியலாம் ஆனால் குவாண்டம் புள்ளிகள் நச்சுத்தன்மை வாய்ந்தவை அது பயோகம்பாட்டிபிள் அல்ல குவாண்டம் புள்ளிகளை பயோகம்பாட்டிபிள் ஆகவும் கரையக்கூடியதாகவும் மாற்றுவதில் சவால் உள்ளது இங்கே பாருங்கள் இது கோர் நானோ படிகமாகும் இது நிறத்தை தீர்மானிக்கிறது மற்றும் அதைச் சுற்றி ஒரு கனிம ஷெல் கொடுக்க வேண்டும் இது பிரைட்னஸ் ஐயும் ஸ்டபிலிடி ஐயும் மேம்படுத்துகிறது அதைத் தொடர்ந்து நாம் கரிம பூச்சு கொடுக்க வேண்டும் இதனால் நீர் கரைதிறனை வழங்கும் மேலும் பங்க்சனல் குரூப்களை காஞ்சுகேட் செய்ய அனுமதிக்கும் இந்த குவாண்டம் புள்ளிகளுடன் எந்த ஆன்டிபாடி அல்லது பெப்டைடையும் நாம் இணைக்க முடியும் மேலும் புற்றுநோய் கண்டறிதலுக்காக இந்த குவாண்டம் புள்ளிகளை நாம் குறிப்பாக பயன்படுத்த முடியும் இந்த எடுத்துக்காட்டில் நீங்கள் காணலாம் குவாண்டம் புள்ளிகள் ஒளிர் பவை அல்ல ஆனால் நீங்கள் UV ஒளியைப் பயன்படுத்தும்போது அது ஒளியை வெளியிடும் இந்த குவாண்டம் புள்ளிகள் சில ஆன்டிபாடிகளுடன் இணைக்கப்பட்டுள்ளன அவை குறிப்பாக புற்றுநோய் செல்களுடன் சென்று ஒட்டிக் கொள்ளும் எனவே புற்றுநோய் உயிரணுக்களுடன் ஒட்டிக் கொண்டுள்ள இந்த குவாண்டம் புள்ளிகள் மீது ஒளி படும்போது அவை ப்ளுரசென்ஸை வெளியிடுகின்றன இங்கே புற்றுநோய் செல்கள் மட்டுமே ஃப்ளோரசன்ஸை வெளியிடும் மற்றும் ஆரோக்கியமான செல்கள் ஃப்ளோரசன்ஸை வெளியிடுவதில்லை எனவே புற்றுநோய் இருப்பதை நாம் எளிதாக கண்டறிய முடியும் குவாண்டம் புள்ளிகள் சிறந்த வெளிச்சம் மற்றும் ஒளி நிலைத்தன்மையைக் கொண்டுள்ளன இந்த எடுத்துக்காட்டில் குவாண்டம் புள்ளிகள் மற்றும் ஆர்கானிக் டைஸ் இடையிலான வித்தியாசத்தை நீங்கள் காணலாம் எனவே ஒரு குவாண்டம் புள்ளிக்கு தேவையான எக்ஸ்போஷர் நேரம் 0 019 வினாடி மற்றும் ஒரு கரிம சாயத்திற்கு 1 22 வினாடிகள் தேவை என்பதை இங்கே காணலாம் எனவே இந்த படத்தில் முதல் இரண்டு படங்கள் புற்றுநோய் செல்கள் ஆகும் அவை குறிப்பிட்ட புற்றுநோய் மார்க்கரை அதிக அளவில் எக்ஸ்பிரஸ் செய்கின்றன அதாவது இது அதிக எண்ணிக்கையிலான மார்க்கர்சை எக்ஸ்பிரஸ் செய்யும் புற்றுநோய் செல் போன்றது ஒரு கரிம சாயத்துடன் ஒப்பிடும்போது குவாண்டம் புள்ளிகள் 50 மடங்கு வெளிச்சமாக இருக்கும் ஒரு கேன்சர் செல் குறைந்த அளவு மார்க்கர்சை எக்ஸ்பிரஸ் செய்தால் கரிம சாயம் எந்த சிக்னலையும் தராது இருப்பினும் குவாண்டம் புள்ளிகள் எந்த குறிப்பிட்ட மார்க்கரின் குறைந்த எக்ஸ்பிரஸநை கூட கண்டறிய முடியும் அதாவது இந்த நபருக்கு புற்றுநோய் உள்ளது ஆனால் நோயறிதலுக்காக கரிம சாயங்களைப் பயன்படுத்தும்போது எந்த ஃப்ளோரசன் சிக்னலும் இருக்காது ஆகவே அந்த நபர் புற்றுநோய்க்கு நெகட்டிவாக இருப்பதைப் போன்ற முடிவை நாம் பெறலாம் இருப்பினும் அந்த நபருக்கு புற்றுநோய் உள்ளது ஆனால் நாம் குவாண்டம் புள்ளிகளைப் பயன்படுத்தும்போது மார்க்கர்களின் எக்ஸ்பிரஷன் அளவு குறைவாக இருக்கும்போது கூட ஃப்ளோரசன் சிக்னல்களை காணலாம் குவாண்டம் புள்ளிகளைப் பயன்படுத்துவதன் மற்றொரு நன்மை என்னவென்றால் அந்த அளவிற்கு ஏற்ப அது வெவ்வேறு ஃப்ளோரசன்ஸைக் கொடுக்கும் பாரம்பரிய கரிம சாயங்களை பயன்படுத்தப்படும்போது ஃப்ளோரசன்ஸ ஒன்றுடன் ஒன்று ஓவர்லாப் ஆவதற்கு வாய்ப்பு உள்ளது குவாண்டம் புள்ளிகளைப் பொறுத்தவரை ஃப்ளோரசன்ஸ் ஒன்றுடன் ஒன்று ஓவர்லாப் ஆவது இல்லை மற்றும் கிராஸ் டாக் இல்லை புற்றுநோய் செல்கள் பல உயிர் மார்க்கர்களை வெளிப்படுத்துவதால் அவை ஒரே நேரத்தில் கண்டறியப்பட வேண்டும் எனவே நோயறிதல் மல்டிபிளக்ஸ் ஆக இருக்க வேண்டும் மார்கர்களின் எக்ஸ்பிரஷன் அடிப்படையில் ஒரு நபர் புற்றுநோயின் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறாரா அல்லது அவர் புற்றுநோயின் முற்றிய நிலையில் உள்ளாரா என்பதை நாம் அடையாளம் காணலாம் எனவே மல்டிபிளக்ஸ் நோயறிதலைப் பார்ப்போம் வெவ்வேறு விட்டம் மற்றும் வெவ்வேறு வண்ணங்களின் நான்கு குவாண்டம் புள்ளிகளைக் கவனியுங்கள் அவை நான்கு வெவ்வேறு ஆன்டிஜென்களுடன் இணைக்கப்பட்டுள்ளன அதாவது புற்றுநோய் செல்கள் நான்குவிதமான மார்க்கர் அல்லது ரிசப்டார்களை எக்ஸ்பிரஸ் செய்யும்போது இந்த குவாண்டம் புள்ளிகள் அதற்குரிய மார்க்கர்களுடன் சென்று இணைந்து கொள்ளும் ஒருவேளை நான்கு ரிசெப்டார்களும் இருந்து புளோரசன்ஸ் தருமானால் நோயாளி புற்றுநோய் முற்றிய நிலையில் இருக்கிறார் என்று அர்த்தம் நான்கில் இரண்டு அல்லது ஒன்று மட்டுமே ஃப்ளோரசன் சிக்னலை அளிக்கிறது என்றால் அந்த நபர் புற்றுநோயின் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறார் எனவே இந்த மல்டிபிளக்ஸ் நோயறிதலைப் பயன்படுத்தி புற்றுநோயின் ஆரம்ப கட்டங்களுக்கும் முற்றிய நிலைகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் கூறலாம் குவாண்டம் டாட் கார்ப்பரேஷனின் ஆராய்ச்சி குழு உயிருள்ள மார்பக புற்றுநோய் செல்களை அடையாளம் காண குவாண்டம் புள்ளிகளை உருவாக்கியது இந்த தொழில்நுட்பம் எலி மாடலில் தற்போது கிடைக்கிறது பல்வேறு செல் உயிரியல் பயன்பாடுகளுக்கும் இதைப் பயன்படுத்தலாம் இருப்பினும் மனிதர்களில் ஒரே குவாண்டம் புள்ளிகளைப் பயன்படுத்துவதற்கு குவாண்டம் புள்ளிகளை நீண்ட காலம் கொடுப்பதன் விளைவுகளைத் தீர்மானிக்க விரிவான ஆராய்ச்சி தேவைப்படுகிறது குவாண்டம் புள்ளிகள் கன உலோகங்களால் ஆனதே இதற்குக் காரணம் எனவே மனித பயன்பாட்டிற்கு குவாண்டம் புள்ளிகளைப் பயன்படுத்துவது மிகவும் பயனுள்ளதாக இருந்தாலும் இப்படி பயன்படுத்துவதற்கு நிறைய ஆராய்ச்சி மற்றும் மருத்துவ பரிசோதனைகள் தேவைப்படுகின்றன ஆன்டிபாடிகளுடன் இணைக்கப்பட்ட குவாண்டம் புள்ளிகள் பயன்படுத்தப்படும் மற்றொரு உதாரணத்தைப் பார்ப்போம் இந்த ஆன்டிபாடி இணைக்கப்பட்ட குவாண்டம் புள்ளிகள் அதன் டார்கெட் சைட் உடன் குறிப்பாக சென்று இணையும் எடுத்துக்காட்டாக புரோஸ்டேட் புற்றுநோயுடன் தொடர்புடைய ஆன்டிபாடிகள் இணைக்கப்பட்டால் அது சென்று உயிருள்ள எலிகளில் உள்ள புரோஸ்டேட் கட்டியுடன் சென்று சேரும் அவ்வாறு ஒட்டிக் கொண்டுள்ள திரட்சி சாதாரண மெர்க்குரி விளக்கின் கீழ் தெளிவாகத் தெரியும் இந்த ஒளியை நீங்கள் பயன்படுத்தும்போது அது ஃப்ளோரசன் சிக்னலைக் கொடுக்கும் மற்றும் எலி மாதிரியில் புற்றுநோயைக் கண்டறிவது எளிதாக இருக்கும் கார்பன் புள்ளிகளைப் பற்றி இப்போது விவாதிப்போம் கார்பன் புள்ளிகள் ஃப்ளோரசன்ட் நானோ பொருட்கள் இது வழக்கமான உலோக அடிப்படையிலான நச்சு குவாண்டம் புள்ளிகளுக்கு மாற்றாக சமீபத்தில் வெளிவந்துள்ளது கார்பன் புள்ளிகள் கார்பனால் ஆனது மற்றும் இது மிகவும் பயோகம்பாட்டிபிள் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பானது கார்பன் புள்ளிகள் அளவு சிறியவை அவை வழக்கமாக 2 முதல் 15 நானோமீட்டர் மற்றும் இது முக்கியமாக எலிமெண்டல் கார்பனால் ஆனது கார்பன் புள்ளிகள் உயர் ஒளி நிலைத்தன்மை பரந்த எக்ஸைடேசன் ஸ்பெக்ட்ரா மற்றும் குவாண்டம் புள்ளிகளைப் போன்ற அளவைச் சார்ந்த எமிசன் அலைநீளம் போன்ற தனித்துவமான ஒளியியல் பண்புகளை கொண்டுள்ளன குவாண்டம் புள்ளிகளுக்கும் கார்பன் புள்ளிகளுக்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால் குவாண்டம் புள்ளிகள் கன உலோகங்களால் ஆனவை எனவே இது நச்சுத்தன்மை வாய்ந்தது அதேசமயம் கார்பன் புள்ளிகள் கார்பன் மூலங்களிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன எனவே இது மிகவும் பயோகம்பாட்டிபிள் ஆகும் குவாண்டம் புள்ளிகளின் உற்பத்தி கடினம் ஆனால் கார்பன் புள்ளிகளை எளிதாகக் உற்பத்தி செய்ய முடியும் குவாண்டம் புள்ளிகளில் சர்பேஸ் பங்கசனலைசேஷன் செய்வது கடினம் ஆனால் கார்பன் புள்ளிகளை உடனடியாக சர்பேஸ் பங்கசனலைசேஷன் செய்ய முடியும் குவாண்டம் புள்ளிகள் மோசமான கரைதிறனைக் கொண்டிருக்கும் கார்பன் புள்ளிகள் நீரில் நன்கு கரையக்கூடியவை எனவே கார்பன் புள்ளிகளின் உற்பத்தியை ஒரு எளிய முறையால் விளக்குகிறேன் நாம் கைடோஸானை கார்பன் மூலமாகவும் பாலி எத்திலீன் கிளைகோல் 4000 ஐ பேசிவேட்டிங் ஏஜென்ட் ஆகவும் பயன்படுத்தலாம் இதை நீர் மற்றும் சல்பூரிக் அமிலக் கரைசலில் கலக்கலாம் மைக்ரோவேவ் அடுப்பைப் பயன்படுத்தி மைக்ரோவேவ் கதிர்வீச்சை இதில் செலுத்தலாம் டீஹைடிரேஷன் காரணமாக சர்பேஸ் பேசிவேட்டேட் மல்டிகலர் கார்பன் புள்ளிகளைப் பெறுவோம் எளிய மைக்ரோவேவ் பைரோலிசிஸ் முறை மூலம் நாம் கார்பன் புள்ளிகளை உருவாக்க முடியும் எனவே இங்கே நாம் கார்பன் மூலமாக 0 2 கிராம் கைடோஸானை பயன்படுத்துகிறோம் இதை 25 மில்லி தண்ணீரும் 4 மில்லி செறிவூட்டப்பட்ட கந்தக அமிலமும் கொண்ட கரைசலில் சேர்க்கவும் பின்னர் மேற்கண்ட கரைசலில் 0 2 கிராம் பாலி எத்திலீன் கிளைகோல் 4000 சேர்த்து 500 ஆர்பிஎம்மில் 15 நிமிடங்கள் கிளறவும் இந்தக் கரைசலில் மைக்ரோவேவ் அடுப்பைப் பயன்படுத்தி கதிர்வீச்சை செலுத்தவும் எனவே இந்த விஷயத்தில் 100 பவர் லெவலில் இயங்கும் IFB மைக்ரோவேவ் அடுப்பை வெவ்வேறு சைக்கிளிக் நேரங்களுக்கு 700 வாட்சில் பயன்படுத்தினோம் அதாவது 20 வினாடிகள் ஆன் மற்றும் 10 விநாடிகள் ஆப் ரியாக்சன் முடியும்போது பழுப்பு நிற புள்ளிகளைக் கொண்ட பழுப்பு வண்ண சொல்யூஷன் கிடைக்கும் சொல்யூஷனை அறை வெப்பநிலையில் இயற்கையாக குளிர அனுமதிக்கவும் இந்த அடர் பழுப்பு கரைசலை 14000 ஆர்பிஎம்மில் 15 நிமிடங்களுக்கு சென்ட்ரிபியூஜ் செய்யவும் மஞ்சள் கலந்த பழுப்பு ப்ளூரோஜெனிக் சூப்பர்னெட்டன்டும் ப்ளூரோஜெனிக் இல்லாத கரையாத கருப்பு டெபாசிட்டும் கிடைக்கும் இந்த மஞ்சள் பழுப்பு நிறம் கார்பன் புள்ளிகள் உருவாக்குவதற்கான அறிகுறியாகும் எனவே இந்த எளிய முறையைப் பயன்படுத்துவதன் மூலம் மைக்ரோவேவ் அடுப்பு மற்றும் எந்த கார்பன் மூலத்தையும் பயன்படுத்தி ஆய்வகத்தில் ஃப்ளோரசன்ட் கார்பன் புள்ளிகளை உருவாக்கலாம் கார்பன் புள்ளிகள் மற்றும் குவாண்டம் புள்ளிகளுக்கு இடையிலான இன் விவோ இமேஜிங்கின் ஒப்பீடு இது எலி மாதிரியில் கார்பன் புள்ளிகள் மற்றும் குவாண்டம் புள்ளிகள் செலுத்தப்படும்போது இரண்டும் ஃப்ளோரசன்ஸைக் கொடுப்பதற்கான செயல்திறனில் சமமாக இருக்கும் இருப்பினும் கார்பன் புள்ளிகளைப் பயன்படுத்துவதன் நன்மை என்னவென்றால் அவை அதிக பயோகம்பாட்டிபிள் தன்மை கொண்டவை அதனால்தான் கார்பன் புள்ளிகள் எதிர்காலத்தில் புற்றுநோயைக் கண்டறிவதில் முக்கிய பங்கு வகிக்கும் இப்போது ரசாயன மூக்கு பற்றி விவாதிப்போம் ஒரு கொத்து ஆப்பிளில் அழுகிய ஆப்பிளை அடையாளம் காண விரும்பினால் நீங்கள் அதை ரசாயன பகுப்பாய்வு செய்வதற்கு பதிலாக அதன் வாசத்தை முகர்ந்து எதுஅழுகியது என்று சொல்லலாம் இதேபோல் நாம் ஒரு ரசாயன மூக்கை உருவாக்க முடியும் இந்த ரசாயன மூக்கை ஒரு நபருக்குள் செலுத்தும்போது அது கேன்சர் செல்கள் உடன் சென்று இணைந்துகொள்ளும் இதன் மூலம் அந்த நபருக்கு புற்றுநோய் உள்ளதா இல்லையா என கண்டறிய முடியும் இந்த வேதியியல் மூக்கு நானோபார்டிகல் 1 2 மற்றும் 3 என்ற மூன்று வெவ்வேறு வகையான நானோ துகள்களால் ஆனது இவை பங்கசனலைசுடு தங்க நானோ துகள்கள் மற்றும் இந்த நானோ துகள்கள் ஒரு ஒளிரும் ரிப்போர்ட்டர் பாலிமர் ஆல் மூடப்பட்டிருக்கும் ஒரு நபருக்கு புற்றுநோய் இருந்தால் அவர் செல் மேற்பரப்பில் பல்வேறு மார்க்கர்களின் எக்ஸ்பிரஷனை கொண்டிருப்பார் இது பாலிமரால் மூடப்பட்ட நானோ துகள் மற்றும் இங்கே ஃப்ளோரசன்சன் ஆப் ஆக உள்ளது இந்த நானோ துகள்கள் புற்றுநோய் செல்லுடன் பிணைக்கப்படும்போது பாலிமர் அகற்றப்படும் பாலிமர் அகற்றப்பட்டதும் அது ஃப்ளோரசன்ஸ் சிக்னலைக் கொடுக்கும் அல்லது ஃப்ளோரசன்ஸ் சிக்னல் இயங்கும் அனைத்து ஃப்ளோரசன்ஸ் சிக்னல்களும் ஆன் நிலையில் இருந்தால் அந்த நபர் புற்றுநோயின் முற்றிய கட்டத்தில் இருக்கிறார் என்று பொருள் இவற்றில் ஒரு குறிப்பிட்ட பாலிமர் மட்டுமே ஃப்ளோரசன் சிக்னலைக் கொடுக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் அதாவது இந்த குறிப்பிட்ட மார்க்கரின் எக்ஸ்பிரஷன் காரணமாக அவர் புற்றுநோயின் ஆரம்ப கட்டத்தில் இருப்பதாக நாம் கூறலாம் எனவே அதன்படி புற்றுநோய்க்கு அந்த நபருக்கு மருந்து கொடுக்கலாம் நானோ தெர்மோமீட்டர்களைப் பயன்படுத்தி நோயறிதலையும் செய்யலாம் புற்றுநோய் செல்கள் சாதாரண செல்களை விட உயர்ந்த வெப்பநிலையைக் கொண்டிருப்பதாகத் தெரிகிறது எனவே கட்டியின் பரவலைத் தீர்மானிக்க லோக்கல் டெம்பரேச்சர் மேப்பிங் பயன்படுத்தப்படலாம் எனவே ஒரு சாதாரண செல்லுடன் ஒப்பிடும்போது புற்றுநோய் செல்கள் அதிக வளர்சிதை மாற்றத்தைக் கொண்டிருக்கும் மேலும் அந்த குறிப்பிட்ட இடத்தில் அதிக வெப்ப உற்பத்தி இருக்கும் நாம் தங்க நானோ துகள் ஒன்றை PEG உடன் ஃபங்ஷனலைஸ் செய்யலாம் அதாவது பாலிஎதிலீன் கிளைகோல் பூச்சு மேல் நாம் குவாண்டம் புள்ளிகளைச் சேர்க்கலாம் வெப்பநிலையைப் பொறுத்து பாலிஎதிலீன் கிளைகோலின் நீட்சி மற்றும் சுருக்கம் காரணமாக நானோ துகள்களின் எமிசன் பண்புகள் மாறுகின்றன எனவே வெப்பநிலையில் மாற்றம் ஏற்பட்டால் பாலிமர் நீண்டு அல்லது சுருங்கிவிடும் அதன்படி அது பல்வேறு வகையான ஃப்ளோரசன்ஸைக் கொடுக்கும் மேலும் அந்த நபர் புற்றுநோயின் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறாரா அல்லது புற்றுநோயின் முற்றிய கட்டத்தில் இருக்கிறாரா என்பதையும் நாம் எளிதாக அடையாளம் காணலாம் டி ஸ்கேன் மற்றும் எம் ஐ ஸ்கேன் போன்ற பாரம்பரிய முறைகளில் நானோ பொருட்களின் பங்கு மற்றும் நானோ பொருட்களைப் பயன்படுத்தி இந்த நுட்பங்களை எவ்வாறு மேம்படுத்தலாம் என்பதைப் பார்ப்போம் கம்ப்யூட்டரைசுடு ட்டோமோகிராபி என்கின்ற சி டி அல்லது கேட் ஸ்கேன் ஒரு நோயைக் கண்டறிய விரைவான மற்றும் ஒப்பீட்டளவில் மலிவான வழியாகும் இந்த முறையில் நோயாளியின் ஒரு குறிப்பிட்ட பகுதி அருகே எக்ஸ்ரே சோர்ஸும் டிடெக்டரும் நகரும் அதன் மூலமாக ஒரு குறிப்பிட்ட பகுதியில் எக்ஸ்ரே கதிர்கள் ஊடுருவி செல்லும் நோயுற்ற திசுவை சுற்றி அயோடினேட்டட் கலவை இருக்குமானால் நோயுற்ற மற்றும் சாதாரண திசுக்களுக்கு இடையிலான வேறுபாடு மேம்படுத்தப்படும் இது நோயின் நிலை மற்றும் அதன் முன்னேற்றம் குறித்து அறிய மருத்துவருக்கு உதவும் நோய் மற்றும் சாதாரண திசுக்களுக்கு இடையில் சிதறலை அதிகரிக்க நோயாளிகளுக்கு பெரும்பாலும் அயோடினேட்டட் கரிம சேர்மங்கள் வழங்கப்படுகின்றன டி ஸ்கேன் போன்ற பாரம்பரிய முறைகளில் நோயாளிக்கு அயோடின் கலவைகள் வழங்கப்படும் பின்னர் நோயுற்ற திசுவுக்கும் சாதாரண திசுவுக்கும் இடையிலான வேறுபாட்டைக் கண்டறிய எக்ஸ் கதிர்கள் பயன்படுத்தப்படும் இங்கே நாம் பாலிஎதிலீன் கிளைகோலுடன் பூசப்பட்ட தங்க நானோ துகள்களைப் பயன்படுத்தலாம் இரத்தத்திலிருந்து பாரின் பொருட்களை அகற்றுவதற்கு காரணமான ரெட்டிகுலோஎன்டோதெலியல் அமைப்பிடம் இருந்து தங்க நானோ துகள்களை PEG பூச்சு தப்பிக்க அனுமதிக்கும் எனவே தங்க நானோ துகளை பாலிஎதிலீன் கிளைகோலுடன் பூசும்போது அது பயோகம்பாட்டிபிலிட்டியை மேம்படுத்துவதோடு நானோ துகள்கள் ஹோஸ்ட் நோயெதிர்ப்பு மண்டலத்திலிருந்து தப்பிக்க அனுமதிக்கும் ஸ்கானுக்கு தங்க நானோ துகள் பயன்படுத்தும் போது தங்க நானோ துகள் மூலம் எக்ஸ் கதிர்களை உறிஞ்சுவது கரிம மூலக்கூறு கொண்ட எந்த அயோடினை விட 1 9 மடங்கு அதிகமாகும் ஸ்கானுக்கு தங்க நானோ துகள்களைப் பயன்படுத்தும்போது இது செயல்திறனை இரண்டு மடங்கு மேம்படுத்துகிறது எனவே இது நோயாளிகளுக்கு எக்ஸ் கதிர்கள் பாதிப்பை குறைக்கும் இது சென்சிட்டிவிட்டியையும் மேம்படுத்தும் இந்த நானோ துகள்கள் மூலம் எம்ஆர்ஐ அல்லது மேக்னடிக் ரெசோனன்ஸ் இமேஜிங்கை எவ்வாறு மேம்படுத்தலாம் என்பதை இப்போது பார்ப்போம் மேக்னடிக் ரெசோனன்ஸ் இமேஜிங்கில் காண்ட்ராஸ்ட் செய்வதற்கு காடோலினியம் சிறந்த அயனியாகும் இங்கே நாம் ஒற்றை சுவர் கார்பன் நானோ குழாய்களைப் பயன்படுத்தலாம் அவை பொதுவாக 1000 என் எம் நீளம் கொண்டவை பைரோலிசிஸ் மூலம் அதாவது 10000 சி வெப்பநிலையில் கார்பன் நானோ குழாய்களை சூடுபடுத்துவது மூலம் இந்த கார்பன் நானோ குழாய்களை 20 முதல் 100 என்எம் நீளமாக உடைக்கலாம்மேலும் மேற்பரப்பில் காணாமல் போன கார்பன் அணு காரணமாக ஒரு குழி உருவாக்கம் இருக்கும் இந்த கார்பன் நானோகுழாய்களில் கடோலினியம் அயனிகளைச் சேர்த்து சோனிகேஷன் செய்யும்போது கடோலினியம் அயனிகள் சென்று குழி பகுதிகளுடன் பிணைக்கப்படும் கடோ நானோகுழாய்களின் நன்மை என்னவென்றால் மற்ற ஏஜென்ட் கொடுக்கின்ற காண்ட்ராஸ்டை இந்த ஜிடி நானோ குழாய்கள் குறைந்த செறிவுகளில் கொடுக்க முடியும் கான்ட்ராஸ்ட் ஏஜெண்டுகளை குறைந்த செறிவுகளில் பயன்படுத்துவது நோயாளிகளுக்கு பயனளிக்கும் நாம் காந்த நானோ துகள்களையும் எம் ஐ கான்ட்ராஸ்ட்க்கு பயன்படுத்தலாம் பொதுவாக நாம் இரும்பு ஆக்சைடு நானோ துகள்களை எதிர்மறையாக சார்ஜ் செய்வதன் மூலம் உருவாக்க முடியும் பாலிஎலக்ட்ரோலைட்டைப் பயன்படுத்தி நேர்மறையான சார்ஜை சேர்க்கலாம் செல் மெம்பரேன் எதிர்மறை மின்னூட்டம் கொண்டது எனவே இது நேர் மின்னூட்டம் கொண்ட செல்லுடன் எலெக்ட்ரோஸ்டாடிக் இன்டெரெக்ஷன் மூலம் இணைக்கப்பட்டுள்ளது இது எம்ஆர்ஐ கான்ட்ராஸ்டை மேம்படுத்தும் இந்த இரும்பு ஆக்சைடு நானோ துகளுடன் ஆன்டிபாடிகளைச் சேர்ப்பதன் மூலம் புற்றுநோய் செல் களுக்கான கான்ட்ராஸ்டை அதிகரிக்கலாம் மற்றும் எம்ஆர்ஐ கான்ட்ராஸ்டை மேம்படுத்தலாம் மற்றொரு உதாரணம் இரும்பு ஆக்சைடு நானோ துகள்களின் கோர் ஷெல் உருவ அமைப்பை உருவாக்க தங்க பூச்சு செய்யலாம் இங்கே இரும்பு ஆக்சைடு நடுவில் இருக்கும் அதைத் தொடர்ந்து தங்கப் பூச்சு இருக்கும் தங்க மேற்பரப்பை பல்வேறு உயிர் மூலக்கூறுகளுடன் எளிதாக இணைக்க முடியும் மேலும் இது பல செயல்பாடுகளைக் கொண்டிருக்கும் புற்றுநோய்க்கான காகித அடிப்படையிலான கண்டறியும் சாதனத்தை எவ்வாறு உருவாக்குவது என்று பார்ப்போம் சமீபத்தில் எம்ஐடியைச் சேர்ந்த பேராசிரியர் சங்கீதா பாட்டியா ஒரு காகித அடிப்படையிலான நோயறிதல் கருவியை உருவாக்கினார் இது நோயாளியின் சிறுநீரில் பயோ மார்க்கர் களை அடையாளம் கண்டு புற்றுநோயைக் கண்டறிய முடியும் அவர்கள் ஒரு நானோ துகள் எடுத்து அதை சில பெப்டைட்களுடன் இணைத்துள்ளனர் பொதுவாக புற்றுநோய் செல்கள் ஓரளவு ப்ரோடியேஸ் உற்பத்தி செய்கின்றன இந்த நானோ துகள்களில் இணைக்கப்பட்ட பெப்டைட்களை இந்த ப்ரோடியேஸ் குறிப்பாக உடைக்கும் பெப்டைடுகள் சிறிய சிறிய துண்டுகளாக உடைக்கப்பட்டு சிறுநீர் மூலம் வெளியேற்றப்படும் இந்த பெப்டைட்களுக்கு எதிரான ஆன்டிபாடிகள் கொண்ட காகித அடிப்படையிலான கிட்டில் ஒரு சொட்டு சிறுநீர் சேர்க்கப்படும் போது பெப்டைடுகள் வந்து ஆன்டிபாடிகளுடன் இணைகின்றன இது ஒரு வண்ண கோடு கொடுக்கும் எனவே ஒரு நபர் இந்த வகையான வண்ணக் கோடுகளைப் பெறுகிறார் என்றால் அவர் புற்றுநோய் உள்ளவர் என்று பொருள் மற்றொரு உதாரணம் கர்ப்ப பரிசோதனை கிட் பெண்களுக்கு மட்டுமே என்று நாங்கள் நினைத்தோம் ஒருநபர் கர்ப்பமாக இருந்தால் இரண்டு வரிகளும் அந்த நபர் கர்ப்பமாக இல்லாவிட்டால் ஒரு வரி மட்டும் இருக்கும் ஒரு ஆண் இந்த சோதனையை மேற்கொண்டால் அது இரண்டு கோடுகள் தோன்றினால் அவருக்கு பெரும்பாலும் டெஸ்டிகுலர் புற்றுநோய் ஏற்பட வாய்ப்புள்ளது என்று சமீபத்தில் கண்டறியப்பட்டது ஆகவே இந்த கர்ப்ப பரிசோதனைக் கருவியில் ஒரு ஆண் பாசிட்டிவ் முடிவைப் பெறுகிறான் என்றால் அவருக்கு டெஸ்டிகுலர் புற்றுநோய் வருவதற்கான அதிக வாய்ப்பு உள்ளது புற்றுநோயைக் கண்டறிவதற்கு பல முறைகள் உள்ளன மற்றும் புற்றுநோயை ஆரம்ப காலத்தில் கண்டறிவதற்கு தினமும் சில புதிய கண்டுபிடிப்புகள் இந்தத் துறையில் வருகின்றன எனவே சுருக்கமாக இந்த சொற்பொழிவில் புற்றுநோய் என்றால் என்ன புற்றுநோயைக் கண்டறிவதற்கான பல்வேறு நானோ பொருட்கள் என்ன என்பதைக் கற்றுக்கொண்டோம் குவாண்டம் புள்ளிகள் மற்றும் கார்பன் புள்ளிகள் என்றால் என்ன என்பதையும் இந்த நானோ பொருட்களைப் பயன்படுத்தி சி டி ஸ்கேன் மற்றும் எம் ஐ ஆகியவற்றை எவ்வாறு மேம்படுத்தலாம் என்பதையும் நாம் கற்றுக்கொண்டோம் சொற்பொழிவை இத்துடன் முடிக்கிறேன் கேட்ட அனைவருக்கும் நன்றி மற்றொரு சுவாரஸ்யமான சொற்பொழிவில் உங்களை சந்திக்கிறேன்